வணக்கம் நாம் கடைசி அமர்வில் நிலையான செலவு குறித்த விவாதத்தைத் தொடங்கினோம் இப்போது standard costingல் எத்தனை நிலைகள் உள்ளன முதல் நிலை தரங்களை அமைப்பதாக இருந்தது எனவே சாதாரண செயல்பாடுகளில் அதை அடைவதற்கு ஒரு அளவுகோலாக பொருந்தக்கூடிய நியாயமான தரங்களை நாம் அமைக்க வேண்டும் பின்னர் இரண்டாவது நிலை நாம் உண்மையானதை அளவிடுவதோடு மாறுபாட்டைக் கணக்கிடுவதும் ஆகும் மாறுபாடு என்பது நிலையான மற்றும் உண்மையானவற்றுக்கு இடையேயான விலகலாகும் மூன்றாவது நிலை மாறுபாடு பகுப்பாய்வு ஆகும் அதாவது மாறுபாட்டை பல்வேறு காரணங்களால் பிரித்து அந்தக் காரணங்களை அறிய வேண்டும் இதை நீங்கள் அதிகம் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது மாறுபாடுகளின் காரணங்களுக்கு வருவது மேலும் அதை 3 முக்கியகாரணங்களாகபிரிக்க முடியும் என்பதை நாம் அறிவோம் செயல்திறன் தொடர்பான விலை தொடர்பான மற்றும் அளவு தொடர்பான காரணங்களாகபிரிக்க முடியும் அளவு தொடர்பானவை பெரும்பாலும் fixed overheadsகளுக்கு பொருந்தும் மூலப்பொருள் உழைப்பு போன்ற variable செலவுக்கு 2 முக்கிய காரணங்கள் உள்ளனசெயல்திறன் தொடர்பான மற்றும் விலை தொடர்பான காரணங்கள் உள்ளன மூலப்பொருள் மாறுபாடுகளை குறிக்க இந்த எளிய சூத்திரங்களை நாம் விவாதித்தோம் எனவே மொத்த மூலப்பொருள் செலவு மாறுபாடு என்பது நிலையான செலவுக்கும் உண்மையான செலவுக்கும் உள்ள வித்தியாசமாகும் அதனால்தான் இது நிலையான அளவு பெருக்கல் நிலையான விலை கழித்தல் உண்மையான அளவு பெருக்கல் உண்மையான விலையாக உள்ளது பின்னர் மூலப்பொருள் விலை மாறுபாடு என்பது நிலையான மற்றும் உண்மையான விலைகளுக்கு இடையிலான வேறுபாடு அதாவது இது நிலையான விலை கழித்தல் உண்மையான விலை பெருக்கல் இது நிலையான அளவுக்கும் உண்மையான அளவிற்கும் இடையேயான வேறுபாடு பெருக்கல் நிலையான விலையாக இருக்கும் இப்போது உங்கள் மனதில் எழக்கூடிய ஒரு கேள்வி இந்த அளவுகள் உள்ளீட்டு அளவுகள் அல்லது வெளியீட்டு அளவுகளைக் குறிக்கிறதா என்பதுதான் நாம் உள்ளீட்டு அளவைப் பற்றி பேசுகிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் செலவு மாறுபாடுகளின் விலை ஒரு உள்ளீடாகும் எனவே உள்ளீட்டு அளவை நாம் கருத்தில் கொள்வோம் உங்கள் உண்மையான அளவு ஏன் இங்கே இருக்கிறது என்பதற்கு உங்களுக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கலாம் அதே நேரத்தில் நீங்கள் ஏன் இங்கே ஒரு நிலையான விலையைப் பெற்றீர்கள் கடைசியாக நீங்கள் அதைப் பற்றி விவாதித்தீர்கள் இப் போது அதை கோட்பாட்டளவில் விவாதிப்பதற்கு பதிலாக ஒரு வழக்கிற்கு உங்களை அழைத்துச் செல்ல விரும்புகிறேன் இதை தீர்க்கும் போது இதை ஒரு சூத்திரமாக வைத்திருப்பதன் தர்க்கம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் விஷ்ணு லிமிடெட் வழக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ப்ரிண்டவுட் தாள் கிடைத்துவிட்டது என்று நம்புகிறேன் முதலில் ப்ரிண்டவுட் தாள் எடுக்கவில்லையென்றால் என்னுடன் சேர்த்து தீர்க்க முயற்சிக்கவும் இது மிகவும் எளிமையான வழக்கு நிறுவனத்தின் பதிவின் படி தரநிலை வெளியீட்டு அலகுகள் 500 மற்றும் உள்ளீட்டு அலகுகள் ஒரு யூனிட்டுக்கு 8 என்ற விகிதத்தில் 650 ஆகும் உண்மையில்அதே காலகட்டத்தில் உண்மையான வெளியீடு அலகுகள் 600 மற்றும் உள்ளீடு அலகுகள் ஒரு யூனிட்டுக்கு 9 என்ற விகிதத்தில் 750 மற்றும் நாம் மூலப்பொருள் செலவு மாறுபாடுகளை கணக்கிட வேண்டும் இப்போது நீங்கள் எப்படி தொடருவீர்கள் என்று சொல்லுங்கள் நீங்கள் மீண்டும் விரும்பினால் நான் உங்களுக்கு சூத்திரங்களைக் நினைவுபடுத்துகிறேன் நாம் இந்த மூன்று மாறுபாடுகளை கணக்கிட வேண்டும் அவை செலவு விலைமற்றும்பயன்பாடு இப்போது வழக்கில் மிகச் சிறிய 4 5 3 4 உருப்படிகள் அவற்றை கவனமாகப் பார்த்து நீங்கள் எவ்வாறு தொடருவீர்கள் என்று சொல்லுங்கள் மேலும் மூலப்பொருள் செலவு மாறுபாட்டில் நாம் அளவுகளை ஒப்பிடுகிறோம் விலைகளை ஒப்பிடுகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே வெளியீட்டு அளவுகள் அல்லது உள்ளீட்டு அளவுகளை முதலில் ஒப்பிடுவோம் நாம் ஏற்கனவே அதைப் பற்றி விவாதித்தோம் என்று நினைக்கிறேன் நம் ஒப்பீடு அடிப்படையில் உள்ளீட்டு அளவுகளுக்கானது ஏனெனில் நாம் செலவு மாறுபாட்டைக் கணக்கிடுகிறோம் எனவே 750 என்பது 9 ரூபாயில் உள்ளீடு எனவே நாம் 600 க்கு அல்ல 750 க்கு செலவிடுகிறோம் இந்த செயல்பாட்டில் சில உள்ளார்ந்த இழப்பு இருக்கும் எனவே 750 யூனிட்டுகளில் வைக்கும்போது 600 வெளியீடு கிடைக்கும் தரத்தின்படி நீங்கள் 650 அலகுகளில் வைத்தால் 500 வெளியீடு கிடைக்கும் ஆனால் 750 என்பது நாம் 9 ரூபாயில் வாங்குவதாகும் எனவே நாம் உள்ளீட்டு அலகுகளை ஒப்பிட வேண்டும் அதுதான்முதலில் கணக்கிடுகிறோம் இப்போது 750 ஐ 650 உடன் மற்றும் 9 ஐ 8 உடன் நேரடியாக ஒப்பிடலாமா 9 ஐ 8 உடன் ஒப்பிடலாம் ஏனெனில் 9 உண்மையான விலை மற்றும் 8 ஒரு நிலையான விலை எனவே இது 1 ரூபாய் வித்தியாசம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் 750 ஐ 650 உடன் ஒப்பிட முடியுமா பதில் இல்லை ஏனெனில் 750 என்பது 600 யூனிட் வெளியீட்டிற்கான உள்ளீடாகும் நிலையான 650 இல் 500யூனிட்வெளியீட்டிற்கான உள்ளீடாகும் எனவே 2 வெவ்வேறு வெளியீடுகளுக்கான உள்ளீட்டை ஒப்பிட முடியாது அறிந்துகொண்டீர்களா நாம் அதை தரப்படுத்த வேண்டும் அல்லது அவர்களுக்கு ஒரு சமமான நிலையை கொண்டு வர வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு வாரியத்தின் மாணவர் 700 மொத்த மதிப்பெண்களுக்கு ஒரு மாநில வாரியம் தேர்வை அளிக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் சிபிஎஸ்இ மாணவர் 900 மதிப்பெண்களுக்கு தேர்வு அளிக்கிறார் நாம் முழுமையான மதிப்பெண்களை ஒப்பிட முடியுமா உங்களால் முடியாது ஒன்று நீங்கள் சதவீதமாக மாற்ற வேண்டும் அல்லது ஒன்றின் மதிப்பெண்களை மற்றொன்றிற்கு எடுத்து சமமாக மாற்றவேண்டும் 750 ஐ 650 உடன் ஒப்பிட முடியாது முதலில் நீங்கள் உண்மையானதை எழுத வேண்டும் அதில் நீங்கள் எந்த பிரச்சனையும் நேரடியாக எழுத முடியாது ஆனால் உண்மையான வெளியீட்டிற்கான தரத்தை கணக்கிடுங்கள் பின்னர் அந்த தரநிலையும் உண்மையானதும் ஒப்பிடத்தக்கதாக இருக்கும் மூலப்பொருள் செலவு மாறுபாடுகளைக் கணக்கிடுவதற்கு உண்மையானவெளியீட்டின்படி தரத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது அது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் முதலாவதாக நீங்கள் நிலையான மற்றும் உண்மையானவற்றை எழுத முயற்சிக்கிறீர்கள் அதை என்னுடன் சேர்த்து தீர்க்க முயற்சிக்கவும் உண்மையானது எழுத மிகவும் எளிது வெளியீடு 600 உள்ளீடு ஒரு யூனிட்டுக்கு 9 என்ற விகிதத்தில் 750 ஆகும் எனவே 750 பெருக்கல் 9 இப்போது உண்மையான உள்ளீட்டு செலவு 6750 ஆக இருக்கும் எல்லோருக்கும் இந்த தொகை கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன் தரத்தைப் பொருத்தவரை நீங்கள் சில கூடுதல் கணக்கீடுகளைச் செய்ய வேண்டியிருக்கும் முதலில் நீங்கள் நிலையான உள்ளீட்டைக் கணக்கிட வேண்டும் ஏனெனில் கொடுக்கப்பட்ட சிக்கலின் படி வெளியீடு 500 ஆக இருந்தது அதற்கான உள்ளீடு 650 ஆகும் இப்போது உண்மையான வெளியீடு 600 ஆக அதிகரித்துள்ளதால் அதிக மூலப்பொருட்களைப் பயன்படுத்த அனுமதிக்கப்படும் உண்மையான வெளியீட்டிற்கான நிலையான உள்ளீடு இதுவாகும் எனவே இதை 650 வகுத்தல் 500 பெருக்கல் 600 ஆக கணக்கிடுகிறோம் ஏனெனில் வெளியீடு அதிகரித்துள்ளது நாம் வெளியீடு செய்ய வேண்டியது 500 முதல் 600 வரை உயர்ந்துள்ளது உள்ளீட்டை விகிதாசாரமாக அதிகரிக்க வேண்டும் இது 780 ஐ ஒரு நிலையான உள்ளீடாக நமக்கு வழங்குகிறது எனவே நிலையான செலவைக் கணக்கிடுவதற்கு வெளியீட்டு அலகுகளை 600 ஆகவும் உள்ளீட்டு அலகுகளை ஒரு யூனிட்டுக்கு 8 என்ற விகிதத்தில் 780 ஆக எழுதியுள்ளோம் எனவே இது நமக்கு 6240 நிலையான செலவை வழங்குகிறது எனவே இப்போது 6240 ஐ 6750 உடன் ஒப்பிடுகிறோம் இப்போது நாம் 3 மாறுபாடுகளை முதலில் கணக்கிட வேண்டும் முதலில் செலவு பின்னர் விலை மற்றும் பயன்பாடு செலவு மாறுபாட்டைப் பொறுத்தவரை சூத்திரத்தை நீங்கள் அறிவீர்கள் என்று நினைக்கிறேன் இது உண்மையான செலவோடு நிலையான செலவின் ஒப்பீடு ஆகும் இது 6240 ஐ 6750 உடன் ஒப்பிடுவதாகும் எனவே 6240 கழித்தல் 6750 உங்களுக்கு மைனஸ் 510 கிடைக்கிறது இது சாதகமற்ற மாறுபாடு என்பதைக் குறிக்கிறது இப்போது அதை பிரிக்க 2 காரணங்கள் உள்ளனஒன்று விலை தொடர்பான காரணங்களால் பிரிக்கலாம் உங்கள் விலைகள் 8 முதல் 9 வரை அதிகரித்திருப்பதை நீங்கள் காணலாம் ஆகவே அடைப்புக்குறிக்குள் நிலையான விலை 8 கழித்தல் உண்மையான விலை 9 இதுஉண்மையான பயன்பாட்டின் மூலம் பெருக்கப்படும் ஒன்றின் வித்தியாசம் உண்மையான பயன்பாடு 6 என்பது 750 ஆகும் இப்போது750 பாதகமானது நீங்கள் பெறுகிறீர்களா இது மைனஸ் 750 அல்லது பாதகமான 750 இங்கு அடைப்புக்குறிக்குள் எழுதப்பட்டதையும் நீங்கள் காணலாம் இப்போது விவாதிக்கப்பட்ட சூத்திரங்களுடன் தயவுசெய்து ஒப்பிடுங்கள் எனவே நான் மீண்டும் மீண்டும் சொல்லும் சூத்திரம் இது நிலையான விலை கழித்தல் உண்மையான விலை பெருக்கல் உண்மையான உள்ளீட்டின் அளவு எனவே இது 7 கழித்தல் 750 ஆகும் இப்போது மற்ற மாறுபாடு என்பது பயன்பாடு ஆகும் அது சாதகமான 240 ஆகும் எனவே பயன்பாட்டில் நீங்கள் 2 உள்ளீடுகளை ஒப்பிடுகிறீர்கள் நிலையான உள்ளீடு மற்றும் 780 உண்மையான உள்ளீடு 750 ஆகும் எனவே துறையானது உங்களிடம் 7 யூனிட்டுகளைக் கொண்டிருக்கலாம் ஆனால் அவை 750 யூனிட்களை மட்டுமே பயன்படுத்துகின்றன எனவே அவர்கள் 30 யூனிட்களை சேமித்துள்ளனர் இவை கூடுதல் 13 ஆக உள்ளது இங்கு நிலையான விலை 8 ஆகும் எனவே பெருக்கினால் நீங்கள்240 ஐப்பெறுவீர்கள் இப்போது அதை சரி பார்க்கும் போது 240 மைனஸ் 750 உங்களுக்கு மைனஸ் 710 கிடைக்கும் எனவே மூலப்பொருள் செலவு மாறுபாடு இப்போது விலை பகுதி மற்றும் பயன்பாட்டு பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது நீங்கள் அதைப் பெற்று இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் தயவுசெய்து அதை மீண்டும் பார்க்கவும் நாங்கள் உங்களுக்கு சில நடைமுறை கேள்விகளையும் தருகிறோம் ஏனென்றால் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் ஆகவே இதேபோல் நீங்கள் உழைப்பு மற்றும் variableஐ கணக்கிடப் போகிறீர்கள் எனவே கருத்தை சரியாக புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் இப்போது பிற வகை மாறுபாடுகள் குறித்து மேலும் விவாதிப்போம் எனவே நாம் மூலப்பொருள் மாறுபாடுகளைப் பற்றி விவாதித்தோம் மேலும் அதில் ஒரு வழக்கையும் செய்துள்ளோம் இப்போது தொழிலாளர் மாறுபாடுகளுக்கு செல்வோம் உழைப்பைப் பொருத்தவரை தொழிலாளர் மாறுபாடுகளுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் இது வடிவமைப்பு அல்லது அளவு மாற்றத்தின் காரணமாக இருக்கலாம் மேலும் மோசமான வேலை நிலை காரணமாக தவறான திட்டமிடல் காரணமாக மற்றும் பணியாளர்களை தவறாக பணி அமர்த்துவதால் இருக்கலாம் இவை அனைத்தும் செயல்திறனில் மாற்றத்திற்கு வழிவகுக்கும்அதாவது அதிக மணிநேரம் அல்லது குறைந்த சக்தி நுகரப்படும் இரண்டாவது பகுதி விகிதம் காரணமாக உள்ளது அதிகரிப்பு அல்லது உயர் மட்ட காரணம் அல்லது அதிக நேரம் காரணமாக தொழிலாளர் வீதமும் மாறக்கூடும் எனவே அடிப்படையில் தொழிலாளர் மாறுபாடு 2 காரணிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது செயல்திறன் தொடர்பான காரணங்கள் மற்றும் அளவு அல்லது மணிநேர தொடர்புடைய காரணங்கள் நான் உங்களுக்கு சூத்திரங்களைக் கூறுகிறேன் எனவே தொழிலாளர் செலவு மாறுபாடு இது உண்மையான மாறுபாட்டுடன் நிலையான செலவின் ஒப்பீடு ஆகும் எனவே நிலையான மணிநேரத்தை நிலையான வீதத்தில் கழித்தல் உண்மையான மணிநேரங்களை உண்மையான விகிதமாக மாற்றுகிறதுஇப்போது அது விகிதம் தொடர்பான சிக்கல்களாக பிரிக்கப்பட்டுள்ளது மூலப்பொருளைப் போலவே அவற்றின் கிடைத்த மூலப்பொருள் விலை மாறுபடும் இங்கே நாம் தொழிலாளர் வீத மாறுபாட்டைக் கொண்டிருக்கிறோம் அதனால் தொழிலாளர் வீதம் வீத மாறுபாடு உண்மையான மணிநேரம் தொழிலாளர் விகிதங்களின் ஒப்பீடு அதனால் நிலையான வீதம் உண்மையான வீதம் இப்போது செயல்திறன் மாறுபாடு நுகரப்படும் மணிநேரங்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடப்படுகிறது எனவே தொழிலாளர் செயல்திறன் மாறுபாடு என்பது நிலையான மணிநேரங்களில் நிலையான நேரமாகும் மூன்றாவது மாறுபாடு செயலற்ற நேர மாறுபாடு எனப்படும் இப்போது செயலற்ற நேரம் என்பது அறிவுறுத்தலின் பற்றாக்குறை அல்லது சக்தி இல்லாமை போன்ற சில காரணங்களால் வழங்கப்படும் நேரமாகும் எனவே செயலற்ற நேர மாறுபாட்டில் நமது செயலற்ற நேரங்கள் அனைத்தும் இழப்பு என்பதை ஒப்பிட்டுப் பார்க்க எதுவும் இல்லை எனவே செயலற்ற நேரம் பெருக்கல் நிலையான விகிதம் ஆகும் அதுசெயல்படாமல் இருக்கும்போது எப்போதும் ஒரு எதிர்மறை ஏனெனில் எப்போதும் பாதகமான மாறுபாடு உள்ளது எனவே தொழிலாளர் செலவு மாறுபாட்டை விலைகளால் வகுக்கப் படலாம் செயல்திறன் கவனமாக ஒத்த சூத்திரங்கள் உழைப்புக்கும் பயன்படுத்தப்படுகின்றன இப்போது மூன்றாவது மாறுபாட்டிற்கு செல்வோம் அவை overhead மாறுபாடுகள் என்று அழைக்கப்படுகின்றன தவறான திட்டமிடல் அல்லது அதிக அதிக வேலை வாங்குதல் அல்லது குறைந்த வேலை வாங்குதல் காரணங்களால் அவை நிகழக்கூடும் இது உற்பத்தி செய்யப்படும் கூடுதல் அலகுகள் அல்லது பட்ஜெட்டில் இருந்ததை விட குறைவான அலகுகள் காரணமாக நிகழக்கூடும் சில நேரங்களில் விற்பனையை குறைத்தல் காரணமாக நிகழக்கூடும் ஏன் விற்பனையை குறைப்பது மேல்நிலைகளை பாதிக்கும் என்று இப்போது நீங்கள் ஆச்சரியப்படலாம் இது overheadsகளை பாதிக்கும் ஏனெனில் விற்பனையை குறைப்பது அளவைக் குறைக்லாம் அளவைக் குறைப்பது fixed overhead absorptionகளை பாதிக்கிறது அவை பழுது மற்றும் மின்சாரம் இல்லாமை காரணமாக இருக்கலாம் overhead மாறுபாடுகளுக்கு இவை பல்வேறு காரணங்களாக இருக்கலாம் இப்போது தயவுசெய்து சூத்திரங்களைப் பாருங்கள் இப்போது variable overhead மாறுபாடுகள் நாம் படித்த மூலப்பொருள் அல்லது தொழிலாளர் மாறுபாடுகளுக்கு மிகவும் ஒத்தவை எனவே நிலையான நேரம் பெருக்கல் variable overhead செலவு மைனஸ் உண்மையான செலவு ஆகும் இது எப்போதும் நிலையான மற்றும் உண்மையான செலவின் ஒப்பீடு ஆகும் அடுத்தது variable overhead செலவு மாறுபாடு இது செலவிடப்பட்ட தொகை ஆகும் எனவே உண்மையான மணிநேரம் பெருக்கல் variable overhead வீதம் மைனஸ் உண்மையான overhead வீதம் பின்னர் variable overhead செயல்திறன் மாறுபாடுஇப்போது இந்த மாறுபாடு செயல்திறன் தொடர்பான சிக்கல்களால் ஏற்படுகிறது எனவே இது நிலையான மணிநேரம் மைனஸ் உண்மையான மணிநேரம் பெருக்கல் நிலையான variable overhead வீதம் ஆகியவற்றின் ஒப்பீடு ஆகும் இப்போது நீங்கள் ஒருவித தடுமாற்றத்தைப் பெறுகிறீர்களானால் அதை தொழிலாளர் விகிதங்களுடன் ஒப்பிட்டுப் பாருங்கள் ஏனென்றால் அவை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கின்றன எனவே அங்கு தொழிலாளர் செலவுக்குப் பதிலாக நம்மிடம் variable overheadsகள் உள்ளன பின்னர் தொழிலாளர் வீதம் variable overheads செலவுகள் மற்றும் தொழிலாளர் செயல்திறனை நாம் பெற்றிருப்பதைக் காணலாம் இதேபோன்றது variable overhead செயல்திறன் ஆகும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா எனவே variable overhead செலவு செலவு பகுதி மற்றும் செயல்திறன் பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது அதிகப்படியான நிலுவையில் இருந்ததை செலவு பகுதி குறிக்கிறது செயல்திறன் பகுதி அதிக மணிநேரம் நுகரப்பட்டதைக் குறிக்கிறது ஏனெனில் அதிக மணிநேரம் overhead absorption மாற்றங்களுக்கு வழிவகுக்கிறது ஏனெனில் overheads நிலையான variable overhead விகிதத்தில் சரி செய்யப்படுகின்றன எனவே இது variable overhead மாறுபாடு ஆகும் இப்போது fixed overhead மாறுபாட்டிற்கு செல்வோம் Fixed overhead மாறுபாடுகளில் முதலில் மீண்டும் மிகவும் எளிதானது Fixed overhead செலவு மாறுபாடு ஆகும் இது absorbed overhead அல்லது standard overhead கழித்தல் actual overhead ஆகும் பின்னர் செலவு மாறுபாடு இது செலவிடப்பட்ட தொகை ஆகும் எனவே பட்ஜெட் செய்யப்பட்ட மணிநேரங்கள் பெருக்கல் நிலையான விகிதமாக இருக்கும் இது பட்ஜெட் செய்யப்பட்ட தொகை கழித்தல் உண்மையான overhead தொகை மற்றும் அளவு தொடர்பான சிக்கல்களின் அளவு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம் எனவே இது நிலையான அளவு மைனஸ் உண்மையான அளவு பெருக்கல் நிலையான விகிதமாக இருக்கும் இப்போது இது fixed overhead மாறுபாட்டின்முறிவுஆகும் இப்போது கடைசி வகை மாறுபாடான விற்பனை மாறுபாடு இப்போது நாம் சில விற்பனை பட்ஜெட்டுகளை உருவாக்குகிறோம் உண்மையான விற்பனை வேறுபடலாம் என்பதை சந்தையில் நாம் அறிவோம்ஒரு காரணம் வெளிப்படையாக உள்ளது ஏனெனில் விலைகள் காரணமாக நம் பட்ஜெட் விலை மற்றும் சந்தை விலை மாறுபடலாம் இது விலை மாறுபாடு என அழைக்கப்படுகிறது இரண்டாவது சந்தை அளவு காரணமாக எனவே முழு பொருள் சந்தையின் அளவையும் நாம் கையாளும் போது பொருள் விற்பனையை பாதிக்கும் ஆக அதிகரிக்கும் அல்லது ககுறையக்கூடும் மூன்றாவது சந்தைபங்குகாரணமாக இருக்கும் நம் நிறுவனத்தைப் பொறுத்தவரை முழு சந்தையின் குறிப்பிட்ட சதவீத பங்கை நாம் பெற்றுள்ளோம் ஏனெனில் போட்டியாளர்கள் காரணமாக பங்கு பாதிக்கப்படலாம் எனவே போட்டியாளர்கள் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தால் அவர்களின் பிரச்சாரங்கள் திறம்பட இருந்தால் நம் சந்தை பங்கு சுருங்கக்கூடும் நாம் திறம்பட செயல்பட்டால் வேறு வழியில்லாமல் நம் சந்தை பங்கு அதிகரிக்கும் விற்பனை மாறுபாடுகளுக்கு இவை முக்கிய காரணங்கள் இப்போது இவை மீண்டும் மூலப்பொருள் மாறுபாடுகளுக்கு மிகவும் ஒத்த சூத்திரங்கள் மொத்தமானது விற்பனை மதிப்பு மாறுபாடு என அழைக்கப்படுகிறது இது வரவுசெலவு செய்யப்பட்ட விற்பனை மைனஸ் உண்மையான விற்பனை பின்னர் விற்பனை விலை மாறுபாடு இது உண்மையான விலை கழித்தல் பட்ஜெட் விலை பெருக்கல் உண்மையான அளவு பின்னர் நமக்கு விற்பனை அளவு மாறுபாடு கிடைத்துள்ளது இங்கே volume என்பது அளவைக் குறிக்கிறது எனவே இது அளவு அதாவது உண்மையான அளவு கழித்தல் பட்ஜெட் அளவின் ஒப்பீடு மற்றும் பட்ஜெட் விலையால் பெருக்கப்பபடவேண்டும் எனவே மொத்த மதிப்பை விலை தொடர்பான காரணங்கள் மற்றும் அளவு அல்லது volume தொடர்பான காரணங்களாக பிரிக்கலாம் அதைப் புரிந்து கொள்கிறீர்களா இப்போது கடைசி பகுதி ஏற்கனவே பல்வேறு வகையான மாறுபாடுகளைக் கண்டோம் இப்போது நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும் முக்கியமான நன்மை என்னவென்றால் நிலையான செலவு காரணமாக நீங்கள் விவேகமான ஒப்பீடு செய்ய முடியும் ஏனெனில் நாம் புறநிலை தரங்களை அமைத்துள்ளதால் உண்மையான செயல்திறனை ஒரு புறநிலை அளவுகோலுடன் ஒப்பிடலாம் பின்னர் நிர்வாகத்தில் அவர்கள் பணியாளர்களை எளிதாக நிர்வகிக்கலாம் எனவே எல்லா அம்சங்களையும் பார்ப்பதற்குப் பதிலாக அவர்கள் அதிக விலகல்கள் இருக்கும் சந்தர்ப்பங்களில் கவனம் செலுத்த முடியும் இதுதான் முக்கிய நன்மைகள் பிற நன்மைகளையும் பார்ப்போம் அது ஒரு செயல்திறன் மதிப்பீட்டிற்கு மிகச் சிறந்த சராசரி இல்லையெனில் மேலாளர் எப்போதுமே மகிழ்ச்சியற்றவராக இருப்பார் அல்லது செயல்படுவதில்லை ஊழியர்கள் எப்போதுமே அவர்கள் நியாயமாக மதிப்பீடு செய்யப்படுவதில்லை என்று உணருவார்கள் ஆனால் தரநிலையில் ஒரு ஒரே நோக்கம் சார்ந்த தரநிலை அமைக்கப்பட்டு அது முன்கூட்டியே தெரிவித்து கொள்வது மாறுபாட்டை ஒப்பிட எளிதான வழியாகும் அடுத்தது இது மேலும் நிலையான விலையையும் தருகிறது ஏனெனில் விலைகள் நிலையான செலவை அடிப்படையாகக் கொண்டவை அவை இப்போதெல்லாம் மாறாது எனவே வெளியீட்டு விலைகளையும் அடிக்கடி மாற்ற வேண்டியதில்லை ஒரு சில குறைபாடுகள் உள்ளன இது மிகவும் ஒப்பீடு சார்ந்த மற்றும் பயன்படுத்த மிகவும் விரிவானது ஏனென்றால் நிலையான செலவுகளை அமைப்பது மற்றும் அதை மறுபரிசீலனை செய்வது மிகவும் எளிதானது அல்ல எனவே அதை நடைமுறையில் பயன்படுத்துவது கடினம் விலைகள் மற்றும் விகிதங்களை மதிப்பிடுவது மிகவும் கடினம் ஏனென்றால் சந்தை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது இது நிலையான செலவினங்களை கடினமாக்குவதற்கு பொருந்துகிறது தொழில்நுட்பம் அடிக்கடி மாறும் சந்தைக் காட்சியில் இது பயனுள்ளதாக இருக்காது ஏனெனில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாவிட்டால் தரத்தை அமைப்பது கடினம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதை ஒப்பிட்டுப் பார்ப்பது கடினம் நான்காவதாக நிலையான செலவில் கவனம் செலுத்துவது செலவைக் குறைப்பதற்கான வழியாகும் இது ஒரு நேர்மறையான பக்கமாகும் ஆனால் செலவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் சேவையின் தரம் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படுகிறது எனவே இவை marginal costing ன் நன்மைகள் மற்றும் தீமைகள் மேலும் இதன் மூலம் நாம் நம் கற்றல்சார்ந்த வகுப்பினை முடிப்போம் மூலப்பொருள் சார்ந்த வழக்கை மீண்டும் மீண்டும் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த முறை fixed overheads களில் உள்ள வழக்குகளைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் நாம் ஏற்கனவே தீர்த்த வழக்கை மீண்டும் படியுங்கள்